கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் என்ற இந்தப் பாடத் திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இந்த பாடத்தை கரக்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையைச் சார்ந்த முனைவர் சந்தீப் சக்கரபோர்ட்டி Dr Sandip Chakraborty அவர்களுடன் இணைந்து நடத்தப் போகிறேன் இந்த பாடப்பெயர் குறிப்பிடுவதுபோல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மற்றும் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் என்ற பாடத்தின் பல்வேறு அம்சங்களை நாம் முதன்மையாக பார்க்க இருக்கின்றோம் நாம் அனைவரும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி ஓரளவு அறிந்திருந்தாலும் இதனை ஏதேனும் ஒரு வடிவத்தில் அல்லது உருவத்தில் பயன்படுத்துவதைப் பழக்கமாகக் கொண்டுள்ளோம் இது நம் வாழ்வின் ஒரு பகுதியாகவும் மாறிவிட்டது எல்லா இடத்திலும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பயன்படுகிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஏற்படும் இடையூறு என்பது மின் வினியோகத்திலோ அல்லது தண்ணீர் வினியோகத்திலோ ஏற்படும் இடையூறு போன்றதாகும் வங்கி சேவைகளில் இருந்து மேலும் இணையவழி வங்கி மற்றும் இணைய வழி விற்பனை போன்ற மின்னணு சேவைகள் முதல் நாம் பேசும் பல்வேறு அம்சங்களில் இந்த நெட்வொர்க் பரவலாக பயன்படுகிறது எனவே இந்த நெட்வொர்க்கின் அடிப்படை செயல் விளக்கத்தைப் பற்றி பார்க்கப்போகிறோம் ஆகையால் இந்த பாடத்தின் முக்கிய குறிக்கோளாக நெட்வொர்க்கின் அடிப்படை அல்லது பின்னணி மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வது அனைத்து இடை நெட்வொர்க்குகள் பற்றி நாம் அறிய உதவும் ஆகையால் நாம் இந்தப் பாடத்திட்டத்தின் நோக்கத்தை பார்க்கும் பொழுது எவ்வாறு நெட்வொர்க்கில் உள்ள இரண்டு கம்ப்யூட்டர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் நான் "www" என்று தட்டச்சு செய்தால் அல்லது அல்லது நீங்கள் "www iitkgp in என்று தட்டச்சு செய்யும் பொழுது அதன் பின்னணியில் என்ன என்ன நடக்கிறது என்றும் அதன் வலைப்பக்கம் எப்படி காண்பிக்கப்படும் என்பதையும் அல்லது நான் ஒரு மின்னஞ்சல் அனுப்பினால் அதன் பின்னணியில் என்ன நிகழ்கின்றது என்பதைப்பற்றி நாம் அறிந்துகொள்ள வேண்டும் நாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகளின் அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு கூறுகள் என்ன என்பதை தெரிந்துகொள்ளலாம் ஒரு நெட்வொர்க்கில் எனது சொந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அல்லது சொந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுவது என்பதை அறிந்து கொள்வோம் மேலும் மற்ற அம்சங்களையும் எடுத்துக்காட்டாக நாம் எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்க்கின்றோம் மற்றும் நாம் எதிர்பார்க்கும் நமக்குத் தேவையான அம்சங்கள் மேலும் நெட்வொர்க்கில் இயங்கக்கூடிய பயன்பாட்டு நிரல்களின் பல்வேறு வளர்ச்சி பற்றியும் பார்க்கலாம் மேலும் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கின் எதிர்காலம் பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம் மேலும் இதைச் சுற்றியுள்ள ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் உங்களில் சிலருக்கு சில ஆராய்ச்சி திசைகளைக் கண்டறியவும் இந்தப் பாடம் உதவக்கூடும் பரந்த நோக்கில் பார்க்கும்போது செயல்பாடுகளின் தொகுப்பு மற்றும் புரோட்டோகால் தொகுப்பு என இருக்கின்றன இந்த இரண்டினைப்பற்றியும் நாம் பின்வரும் விரிவுரைகளில் விரிவாக விவாதிப்போம் ஆனால் ப்ரோட்டோகால் என்றால் என்ன அதாவது எளிய முறையில் சொல்வதென்றால் புரோட்டோகால் என்பது எதையாவது சரியாக இயக்க உதவும் விதிமுறைகளின் தொகுப்பாகும் எனவே நான் ஒன்றைச் செய்ய விரும்பினால் நான் இந்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவே நெட்வொர்க்கில் ஒரு நெறிமுறை தொகுப்பு உள்ளன இந்த நெறிமுறையைப் பயன்படுத்தி எனது அடிப்படை நெட்வொர்க்கில் உள்ள ஒரு ஃபைலை அனுப்புவது போன்ற சில செயல்பாடுகளை அடைய விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட விரிவுரையை அடிப்படை நெட்வொர்க்குகளைப் பயன்படுத்தி இந்த நெட்வொர்க்கில் உள்ள அனைவருக்குமோ அல்லது வெவ்வேறு அனுப்புநர் குறுக்கே குறிப்பிட்ட சிலருக்கோ அனுப்ப விரும்புகிறேன் எனவே இந்த நெட்வொர்க்கிலிருந்து நான் அடைய விரும்பும் செயல்பாடுகள் உள்ளன சரி நெட்வொர்க்கின் கட்டமைப்பு இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பொதுவான பின்புல கட்டமைப்புகள் இருந்தாலும் மல்டிமீடியா டிரான்ஸ்மிஷன் போன்றவை பொதுவான குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல் சேவைகள் அல்லது இணைய சேவைகளிலிருந்து வேறுபட்ட சில சிறப்பு தேவைகளைக் கொண்டிருக்கலாம் எப்படியிருந்தாலும் நாம் நிச்சயமாக எதிர்வரும் வகுப்புகளில் அந்த வெவ்வேறு அம்சங்களைப் பார்ப்போம் இதற்கிடையில் இந்த செயல்பாடுகள் மற்றும் நெறிமுறைகளை இணைப்பது நெட்வொர்க் கட்டமைப்பு ஆகும் இது விஷயங்களைப் பற்றிய மிக விரிவான பார்வை நாம் இந்த அம்சங்களை ஆழமாக ஆராய விரும்புகிறோம் இப்போது நேரடியாக வருவோம் இந்த நெட்வொர்க் கட்டமைப்பு என்றல் என்ன எனவே எவ்வாறு தொலைவில் உள்ள இரண்டு கணினிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன என்பதை காட்சிப்படுத்த ஒரு வழி அதன்மூலம் அந்த அடிப்படை விஷயங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைக் காண்பதற்கு இது எனக்கு ஒரு வழியைத் தருகிறது நெட்வொர்க்கைப் பற்றி விடுங்கள் நான் ஒருவருடன் தொடர்புகொள்ள விரும்பினால் சில விதிகளைப் பின்பற்ற வேண்டும் நான் சிலவற்றை சில நெறிமுறைகளைப் பின்பற்ற வேண்டும் நான் சொற்பொழிவுகளை நிகழ்த்தும்போது சில நெறிமுறைகளையும் வகைகளையும் பின்பற்றுகிறேன் அதற்கான வழியும் இருக்கிறது எனவே இந்த நெறிமுறைகள் அல்லது நெட்வொர்க் நெறிமுறைகளின் அடுக்கு மற்றும் அதன் அடிப்படை தொழில்நுட்பம் இரண்டு அமைப்புகளுக்கிடையில் தொடர்புகொள்வதற்கான வழியை எனக்கு வழங்குகிறது இது எனது ஒரே நெட்வொர்க்கில் இருந்தாலும் அல்லது வேறு நெட்வொர்க்கில் இருந்தாலும் சரி ஒருவர் இங்கே ஐ டி கரக்பூரில் இருக்கலாம் ஒருவர் உலகில் வேறு எங்காவதும் இருக்கலாம் எனவே எங்கள் அடிப்படை நோக்கம் என்னவென்றால் இரண்டு அமைப்புகள் ஒன்றோடொன்று பேசுகின்றன இந்த இரண்டு அமைப்புகளும் கம்பி வழியாக நேரடியாக இணைந்திருக்கின்றன இந்த இரண்டு அமைப்புகளும் வெவ்வேறு இடங்களில் இருந்தால் இது சாத்தியமா இல்லையா என்பதை பார்ப்போம் அவற்றை இணைக்க ஏதேனும் வழி இருக்கலாம் இந்த இரண்டு நெட்வொர்க் இடைமுகங்களுக்கிடையில் நான் ஒரு கம்பியை இணைக்கிறேன் பின்னர் இந்த இரண்டு அமைப்புகளும் ஒன்றோடொன்று பேசுகின்றன சரி இது இரண்டு நேரடி அமைப்புகளாக இருக்கலாம் எனவே இவற்றில் நம்மிடம் இருப்பது என்னவென்றால் நாம் இந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாகவும் மற்றும் அனலாக் சிக்னலை டிஜிட்டலாகவும் மாற்ற வேண்டி இருக்கிறது எனவே இரண்டு அமைப்புகளை ஒரு கம்பி வழியாக இணைக்கும்போது அந்த கம்பி வாயிலாக சிக்னல் பரவுகிறது எனவே எனக்கு என்ன தேவைப்படுகிறது எனக்கு ஒரு கம்பி தேவை அந்தக் கம்பி மூலம் சிக்னல் பரவுகிறது எடுத்துக்காட்டாக நாம் முன்பு தொடர்புகொள்ள பயன்படுத்தின தொலைபேசி இணைப்புகள் மற்றும் தற்போது பயன்படுத்தப்படும் இணைப்புகளையும் கருத்தில் கொள்ளலாம் எனவே என்ன இருக்கிறது என்றால் இது அடிப்படையில் கணினியில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் டேட்டாவை இந்த கம்பி மூலம் அனுப்பப்படும் அனலாக் சிக்னலாக மாற்றுகிறது மறுமுனையில் அது டிஜிட்டல் தரவுக்கு மாற்றப்பட்டு அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது எனவே இரண்டு அமைப்புகளில் எனக்கு இரண்டு பயன்பாடுகள் உள்ளன அவைகள் சில தரவை உருவாக்குகின்றன நெட்வொர்க் இடைமுகத்தின் அடிப்படை அதை அனலாக் சிக்னலாக மாற்றுகின்ற வேலைகளை செய்கிறது இந்த அடிப்படை தொடர்பு பாதையானது பிஸிக்கல் லேயர் ஆகும் எனவே உயர் மட்டங்களில் பின்பற்றப்படும் ப்ரோட்டோகால் முதலியவை எதுவாக இருந்தாலும் எனக்கு பிசிகல் இணைப்பு இருக்க வேண்டும் இந்த இணைப்பு கம்பி வயர்லெஸ் கேபிள் ஃபைபர் ப்ளூடூத் வைஃபை போன்றவையாக இருக்கலாம் ஆனால் பிசிகல் இணைப்பு தேவை சிக்னலை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்லும் இணைப்பு இருக்க வேண்டும் சரி பின்னர் என்னிடம் ஒன்றுக்கு மேற்பட்டவை இருந்தால் அதாவதுi இரண்டு சிஸ்டம் மட்டுமல்ல மூன்று சிஸ்டம் தொடர்பு கொள்ள விரும்பினால் இது போன்று கம்பியை என்னால் இணைக்க முடியாது எனவே எங்கோ கான்சண்ட்ரேட்டர் அல்லது நாம் நமது வார்த்தையில் சொல்வதென்றால் பல போர்ட்கள் உள்ள ஹப் அல்லது சுவிட்ச் தேவைப்படுகிறது இதன் மூலம் நான் மற்ற மூன்று அமைப்புகளுடன் இணைய முடியும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த சாதனத்தின் பண்பு கருவிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் எனவே அப்போது பார்க்கும் போது ஒவ்வொன்றும் மற்றவைகளுடன் தொடர்பு கொள்ளும்பொழுது அவற்றுக்கிடையில் கோலிஷன் ஏற்படுகின்றது அவர்கள் எல்லாரும் ஒரே கோலிசன் களத்தில் உள்ளார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் ஒரே பிசிகல் நெட்வொர்க்கில் ஒரே கோலிசன் களத்தில் உள்ளனர் அல்லது ஒருவர் தொடர்பு கொள்ளும்போது மற்றவர் கேட்கலாம் அல்லது எல்லாரும் கேட்கலாம் எனவே அவை ஒரே ஒளிபரப்பு களத்தில் உள்ளன எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் எனில் இந்த கம்பிகளில் ஒரு செறிவு இருப்பதாக நினைக்கிறேன் அடிப்படையில் இந்த கம்பி இணைப்புகள் அமைப்புகளை ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது அல்லது நிறுத்துகிறது இது போன்ற கருவிகளின் பண்புகள் என்னவென்றால் இவை பெருக்கிகள் ஆக வேலை செய்கின்றன ஆகையால் சிக்னலில் ஏதேனும் சிதைவு இருந்தால் இவைகள் ஆம்ப்ளிபையர்ஆக செயல்படுகின்றன சில நேரங்களில் பிசிகல் லேயரில் இவற்றை ஹப் அல்லது ரிப்பீட்டர் என்று அழைக்கிறோம் இவை அடிப்படையில் சிக்னலை மீண்டும் அனுப்புவதற்கும் செறிவூட்டுவதற்கும் உதவுகின்றன இந்த பிசிகல் லேயர் மீடியா அணுகலுக்கு சரியான கால அட்டவணையளிக்கிறது இப்போது அடிப்படை ஊடகம் A தொடர்பு கொள்கிறது எனில் A B உடன் தொடர்பு கொள்கிறது B C யுடன் தொடர்பு கொள்கிறது A C உடன்தொடர்புகொள்கிறது அப்பொழுது அவற்றுக்கிடையே சில மோதல்கள் உருவாகலாம் ஆகையால் ஊடக அணுகல் நெறிமுறை திட்டமிடப்பட வேண்டும் அல்லது இந்த அணுகல் எவ்வாறு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை எனில் பலமுறை மீண்டும் மீண்டும் அனுப்பவேண்டிய சூழல் ஏற்படும் எனவே பிசிகல் லேயரில் அனைத்தும் முதல் அடுக்கில் இணைக்கப்பட்டால் நமக்கு ரீ டிரான்ஸ்மிஷன் நேரிடும் நாம் மீண்டும் மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் நமக்கு பேண்ட்வித் இழப்பு நேரிடும் எடுத்துக்காட்டாக 4 நபர் அல்லது 3 நபர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த சூழ்நிலையில் எல்லோரும் பேச விரும்புகிறார்கள் எவரும் மற்றவர்களுக்காக காத்திருப்பதில்லை என்றால் நிறைய கோலிஷன் ஏற்படும் கோலிஷன் ஏற்பட்டால் நான் கூறியவற்றை மறுபடியும் கூறவேண்டும் எனவே ஒரு மறுபரவல் நடக்கிறது அவ்வாறு செய்வதன் மூலம் நான் என்ன செய்கிறேன் நான் அந்தத் தகவலை இழந்துகொண்டிருக்கிறேன் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதனால் ஒட்டுமொத்தத் தகவல் தொடர்பு நேரம் அதிகரிக்கிறது அல்லது தகவல் பரிமாற்றத்தின் பேண்ட்வித் குறைகிறது நாம் தொடர்பு கொள்ள முடிந்தாலும் இது திறமையற்ற தகவல் தொடர்பை குறிக்கிறது தற்பொழுது நாம் அடுத்ததாக கொண்டிருப்பது லேயர் 2 சுவிட்ச் அதை டேட்டா லிங்க் லேயர் என்று அழைக்கிறோம் அங்கே இந்த கோலிசன் டொமைன் ஆனது பிரிக்கப்படுகின்றது அவை அனைத்தும் ஒரே ப்ராட்கேஸ்ட்டை கவனித்தாலும் கோலிஷன் குறைக்கப்படுகிறது ஆகையால் கிடைக்கக்கூடிய பேண்ட்வித் அதிகரிக்கின்றது ஆகையால் லேயர் 2 செயல்பாடுகள் நமக்கு அதிக பேண்ட்வித் கிடைக்கச் செய்கிறது தொடக்கத்தில் நாம் பிசிகல் லேயரைப் பெற்றிருக்கின்றோம் அல்லது லேயர் ஒன்று வகையான சாதனங்களை பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது நாம் லேயர் இரண்டாம் வகையான சாதனங்களை கொண்டிருக்கின்றோம் தொடர்பு A விலிருந்து B B முதல் C C முதல் D அல்லது D முதல் E இவைகளில் மோதல்கள் இல்லை ஆகையால் திருப்பி அனுப்புவது குறைகின்றது மேலும் அதிகமான பேண்ட்வித் ஐ பெறுகின்றோம் நெட்வொர்க் வார்த்தையில் சொல்வதென்றால் இவை அனைத்தும் வெவ்வேறு மோதல் களங்களில் உள்ளன ஆனாலும் ஒரே பிராட்காஸ்ட் டொமைன் ல் உள்ளது இவை அனைத்தும் ஒரே பிராட்காஸ்ட் டொமைன் மற்றும் வெவ்வேறு கோலிசன் டொமைன் ல் உள்ளன இப்போது உங்கள் அலுவலகம் அல்லது பல்கலைக்கழகம் நிறுவனம் போன்றவற்றை எடுத்துக்கொள்வோம் அங்கே பல துறைகள் உள்ளன ஒவ்வொரு துறைகளிலும் பல ஆய்வகங்கள் வகுப்பறைகள் ஏராளமான கணினிகளும் உள்ளன அங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற இரண்டு குழுக்கள் இருக்கலாம் அவர்கள் தங்களுக்குள் பேசுகிறார்கள் ஆனால் இந்த குழுவினர் ஒருவருக்கொருவர் பேசவில்லை வேறுவிதமாக அவர்களின் உரையாடல் அவர்களால் கேட்கப்படுகிறது அல்லது அவர்களின் உரையாடல் இந்த குழுவால் கேட்கப்படுவது ஒரு மோதலை உருவாக்கும் அல்லது நெட்வொர்க் நெரிசலை உருவாக்கும் அது மீண்டும் பேண்ட்வித் இழப்பிற்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் ஒரு டேட்டா லிங்க் லேயர் ஐ பார்த்தால் அந்த கோலிசன் டொமைன் ஐ நாம் தவிர்த்திருக்கலாம் ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் கவனித்தால் அவை ஒரே பிராட்காஸ்ட் டொமைன் ல் உள்ளன சரி எனவே இந்த மோதலை நாங்கள் கையாள முடியும் என்றாலும் ஆனால் அவை ஒரே பிராட்காஸ்ட் டொமைன் ல் உள்ளன எனவே இத்தகைய சூழ்நிலையை கையாள நாம் ஒரு பொருத்தமான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த தகவலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப எனக்கு நெட்வொர்க் லேயர் தேவைப்படுகிறது மற்றுமொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இங்கு ஒரு வகுப்பறையில் நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்டர்நெட் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் பற்றி விவாதிக்கிறோம் அடுத்த வகுப்பறையில் பொருளாதாரம் அல்லது வேதிப்பிணைப்பு பற்றி ஏதாவது விவாதித்துக் கொண்டு இருக்கலாம் இது ஒரே வகுப்பாக இருந்திருந்தால் ஒரு பெரிய வகுப்பில் இரண்டு இணை அமைப்புகளாக இருக்கும் ஆகையால் அவை ஒரே பிரோடுகேஸ்ட் டொமைன் ல் உள்ளன அதனால் என்னுடைய செய்திகள் அங்கே கேட்கப்படும் ஆனால் அவை தனித்தனியாக இருந்திருந்தால் என்னுடைய செய்திகள் அங்கே சென்றிருக்காது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வேறு வழி தேவை நான் இந்த அறையை விட்டு வெளியேறி வேறு யாரேனும் அங்கே இருந்தால் அவர்கள் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் எனக்கு அடுத்த அறையில் இருந்து ஒரு பேனா தேவைப்படுகிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் எனவே இந்த சூழ்நிலையில் கோலிசன் களங்கள் மட்டும் பிரிக்கப்படவில்லை பிராட்காஸ்ட் களங்களும் பிரிக்கப்படுகின்றன எனவே நெட்வொர்க் வார்த்தைகளில் இவற்றை இரண்டு வெவ்வேறு நெட்வொர்க்குகள் என்று சொல்கிறோம் இந்த இரண்டு நெட்வொர்க்குகளை இணைக்க எனக்கு ஒரு நெட்வொர்க் லெவல் சாதனம் தேவைப்படுகிறது எனவே இதை லேயர் 3 அல்லது நெட்வொர்க் லேயர் என்று சொல்லுகிறோம் எனவே இதை லேயர் 3 அல்லது நெட்வொர்க் லேயர் என்று சொல்லுகிறோம் எனவே நெட்வொர்க் லேயர் மூலமாக ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்குக்கு தகவல் அனுப்ப பொருத்தமான பாதை கண்டறியப்படுகிறது எனவே நமக்கு லேயர் 3 அல்லது நெட்வொர்க் லேயர் தேவைப்படுகிறது பெரும்பாலும் இவற்றை லேயர் 3 சுவிட்செஸ் அல்லது ரௌட்டர்கள் என்று அழைக்கலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டை போன்று வெவ்வேறு நெட்வொர்க்குகள் இருக்கும்போது L3 ஸ்விச்கள் அல்லது ரௌட்டர்கள் மூலம் தகவல் தொடர்பு நடைபெறுகிறது இந்தப்படத்தில் இரண்டு போர்ட் காணப்படுகிறது இதைப்போல் பல போர்ட்கள் இருக்க முடியும் பொதுவாக ரௌட்டர்களில் 4 போர்ட் காணப்படும் எனவே மற்ற போர்ட்களில் இருந்து இணைக்கப்பட்ட மற்ற நெட்வொர்க்குகள் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்புகொள்ள முடியும் இவ்வாறாக என்னிடம் ஒரு நெட்வொர்க் லேயர் வகை சாதனம் உள்ளது நாம் முதலில் பிசிகல் லேயர் வழியாக இரண்டு சிஸ்டம் இணைக்க முடியும் என்பதை பார்த்தோம் அவை அதே கோலிசன் களங்களில் உள்ளன அந்த நிலைமையை மேம்படுத்த டேட்டா லிங்க் லேயர் அல்லது லேயர் 2 வகை ஸ்விட்ச்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒரே பிராட்காஸ்ட் இருந்தாலும் கோலிசன் தளங்கள் பிளவுபட்டு இப்போது இரண்டையும் நாம் பிரித்துக் கொள்கிறோம் எனவே அவை தனித்தனி நெட்வொர்க்குகள் ஆக உள்ளன அவற்றை இணைக்கும் பொருட்டு நமக்கு லேயர் 3 சுவிட்ச் அல்லது ரௌட்டர் தேவைப்படுகிறது எனவே நாம் இதைப் பார்க்கும்போது வெவ்வேறு நெட்வொர்க்குகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன மற்றும் அங்கே இணைப்புகளும் உள்ளன இந்த இணைப்புகளை டேட்டா இணைப்புகள் என்று சொல்கிறோம் இந்த டேட்டா இணைப்புகள் சாலை நெட்வொர்க்குகள் போன்றது இந்த இணைப்புகள் அதிவேக இணைக்கப்பட்ட இணைப்புகள் ஆகவும் அல்லது கேட்வே அல்லது டேட்டா பாதைகளாகவும் உள்ளன எனவே எனக்கு உலகம் முழுவதும் வெவ்வேறு நெட்வொர்க்குகள் உள்ளன மற்றும் அவைகள் பல்வேறு வகையான செயல்முறைகளில் இணைக்கப்பட்டுள்ளன முழு நெட்வொர்க்கில் படர்ந்துள்ள இந்த ரௌட்டர்கள் மற்றும் லேயர் 3 ஸ்விட்ச்கள் அனைத்து தகவல் தொடர்பிற்கும் அனுமதிக்கிறது எனவே நெட்வொர்க்கிற்குள் பல கணினிகள் உள்ளன ஒரு கணினி தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அது பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் இந்தப் பாதை அல்லது இந்தப் பாதை அல்லது இந்தப் பாதை நமது சாலைத் தொடரமைப்பு போன்ற பல பாதைகள் இருக்கலாம் பல்வேறு நகரங்கள் மற்றும் வெவ்வேறு பகுதிகள் இந்த சாலை நெட்வொர்க் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன பல பாதைகள் இருந்தாலும் உங்கள் தேவையை அடிப்படையாக வைத்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் இங்கும் ஒட்டுமொத்த டிராபிக் ப்லோ மேலாண்மை மற்றும் மற்ற வகை விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட பாதை தேர்வு செய்யப்படுகிறது ஏதேனும் தடங்கல் ஏற்பட்டால் அல்லது வழித்தடத்தில் ஏதாவது நெரிசல் ஏற்பட்டால் வேறு சில பாதைகளை தேர்வு செய்து கொள்ளலாம் இதைப்போல பல பாதைகள் உள்ளன மாறாக அவை அனைத்தும் ஓரளவுக்கு சுயாதீனமாக இருப்பதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் குறிப்பாக நெட்வொர்க் 4 அல்லது 2 1 அவைகள் ஒன்றையொன்று கட்டுப்படுத்துவதில்லை எனவே அவைகள் பரந்த நெட்வொர்க் அடானமஸ் சிஸ்டம் அல்லது அடானமஸ் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அவைகள் ஒரு அடிப்படை நெறிமுறையைப் பின்பற்றுவதால் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு வேறு நெட்வொர்க் கட்டமைப்பு உள்ளது நான் இதை இணையத்தை கட்டமைக்கும் வழி என்று சொல்லலாம் இந்த நெட்வொர்க் சிறிய அளவில் இருக்கலாம் ஒரு துறையில் இருக்கலாம் ஒரு நிறுவன அளவில் இருக்கலாம் ஒரு பகுதிக்கு உண்டானதாக இருக்கலாம் அது நாடாக இருக்கலாம் அல்லது இணையம் முழுவதுமாக இருக்கலாம் எனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ப்ரோட்டோகால்கள் மூலம் இவற்றைப் பிணைக்க முடியும் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பது இந்த விதிகளின் அடிப்படையில் இருக்கின்றது நிறுவலில் இருந்து நிறுவலுக்கு மாறுபடும் பிணைய கட்டமைப்பு இருக்க வேண்டும் மேலும் ஒரே இடத்தில் நிறுவும்போதும் மாறுபடலாம் நாம் இவற்றிலிருந்து மாறுபட்ட விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவை உங்களை அனுமதித்தாலும் அவை அந்த ப்ரோட்டோகால் களை பின்பற்றுகின்றன நம்முடைய தொலைத்தொடர்பு துறையில் இவற்றை பார்த்திருக்கின்றோம் நாம் எதிலிருந்து வேண்டுமானாலும் எதற்கும் தொடர்பு கொள்ள முடியும் ஏனென்றால் அவை ப்ரோட்டோகால்களை பின்பற்றுகின்றன எப்படியும் இந்நாட்களில் தரவு உரை மற்றும் வேறு அம்சங்களைப் பிரிப்பது என்பது வரத்தொடங்கியுள்ளன இவை அனைத்தும் இணைந்த நெட்வொர்க்குகளாக மாறிவருகின்றன இது போன்ற நடைமுறையை பின்பற்றுவது அதிகரித்து வருகிறது இவை சிறந்த சேவை வழங்குவதற்காக ஒருங்கிணைந்தவை என்று நாம் கூறலாம் எனவே இந்த 3 லேயர் கொண்டு நாம் ஒரு என்ட் டு என்ட் நெட்வொர்க் இணைப்பு அல்லது நெட்வொர்க்கில் ஒரு டிராபிக் கட்டுப்பாட்டை முயற்சித்தோம் எனவே அங்கு சில பிசிகல் இணைப்பு இருக்க வேண்டும் அங்கு ஒரு ஹப்இன்னொரு ஹப் உடன் இணைப்பதற்கு டேட்டா லிங்க் வேண்டும் மற்றும் நெட்வொர்க் இணைப்பிற்கு நெட்வொர்க் லேயர் இருக்க வேண்டும் இவற்றுக்கு மேல் செயலாக்க செயல்முறைகளை இணைக்க டிரான்ஸ்போர்ட் என்று ஒரு லேயர் வேண்டும் பிழை கட்டுப்பாடு எரர் கண்ட்ரோல் போக்குவரத்து மேலாண்மை டிராபிக் மேனேஜ்மென்ட் போக்குவரத்து கட்டுப்பாடு ட்ராபிக் கன்ட்ரோல் மற்றும் பல்வேறு பண்புகளை இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் கொண்டுள்ளது இந்த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயருக்கு மேலே அமைந்துள்ளது இது செயலாக்க செயல்முறைகளின் தகவல் தொடர்பை அளிக்கிறது எனவே ஒன்று பிசிகல்இணைப்பு மற்றொன்று ஹப் டு ஹப் இணைப்பு மற்றொன்று நெட்வொர்க் டு நெட்வொர்க் இணைப்பு மேலும் சிஸ்டம் டு சிஸ்டம் இணைப்பு சிஸ்டத்தில் பல ப்ராசஸ் இருப்பதால் ப்ராசஸ் டு ப்ராசஸ் தகவல்தொடர்புகளை இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்கையாளுகிறது எனவே வெவ்வேறு வகையான லேயர்களை இந்தப் பாடத்திட்டத்தில் தொடர்ச்சியாக விவரமாக பார்க்கப் போகிறோம் இருந்தாலும் நாம் ஒரு கணினி நெட்வொர்க் அல்லது இன்டர் நெட்வொர்க்கிங் அல்லது டேட்டா கம்யூனிகேஷன் போன்ற நமது புரிதலில் இருக்கும் லேயர் பற்றி மேலோட்டமாக பார்க்க முயலுவோம் ஒரு நோடு இருந்து மற்றொரு நோடூ வரை தகவல் தொடர்பு இருக்கும்போதெல்லாம் இவ்வகை நெட்வொர்க்கிங் மற்றும் லேயர் அமைப்புகள் இருக்கும் ஆனால் எனக்கு எப்போதும் எல்லாமும் வேண்டியதில்லை நான் தகவலை ரௌட்டர் இடையில் அனுப்புகிறேன் என்றால் டிரான்ஸ்போர்ட் லேயர் வேண்டியதில்லை தகவலை ஹப் டு ஹப் இணைப்பு வழியாக அனுப்பினால் நெட்வொர்க் லேயர் தேவையில்லை எனவே இடைப்பட்ட சாதனங்கள் அவைகள் இணைக்கப்பட்ட அளவு வரைக்கும் இயங்கும் இறுதியாக எண்ட் யூசர் அப்ளிகேஷன்பற்றி பார்ப்போம் நான் ஒரு மின்னஞ்சல் அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறேன் அது சில டிரான்ஸ்போர்ட் லேயரை பயன்படுத்துகிறது அதற்குள்ளே சில நெட்வொர்க் லேயர் பயன்படுகிறது அதற்கும் உள்ளே டேட்டா லிங்க் லேயர் மற்றும் பிசிகல் லேயர் உள்ளது எல்லா லேயர்களும் இருக்கிறது ஆனால் இவையெல்லாவற்றிற்கும் மேலாக அப்ளிகேஷன் லேயர் உள்ளது இது TCPIP ப்ரோட்டோக்கால் ஸ்டேக்கில் TCPIP protocol stack குறிப்பிடப்படும் வழக்கமான ப்ரோட்டோக்கால் இது இன்டர் நெட்வொர்க்கில் எல்லாவற்றிற்கும் மேலான ப்ரோட்டோக்கால் ஆகும் எனவே இந்த பாடத்திட்டத்தில் இந்த குறிப்பிட்ட ப்ரோட்டோக்கால் ஸ்டேக்கின் அனைத்து அம்சங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க முயற்சி செய்வோம் எனவே நெட்வொர்க்கில் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இருந்தால் அந்த சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷன்க்கும் இடையே ஒரு பாதை அமைக்கப்பட வேண்டும் மற்றும் தகவல் தொடர்பு இந்த பாதைகளில் செல்ல வேண்டும் எனவே இந்தப் பாதைகளை தொடர்பு படுத்தியவை எவை என்பதை நாம் காண்போம் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் இல் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றன இவை அடிப்படையில் பயனர் அல்லது யூசர் முதன்மையாக பயன்படுத்தும் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டாக நான் "www kgp ac in" என்று பிரவுசரில் தட்டச்சு செய்யும்போது என்ன நடக்கும் நான் ஃபையர்ஃபாஸ் அல்லது க்ரோம் அல்லது இன்டர்நெட் எக்ஸ்புளோரர் போன்ற ஏதாவது ஒரு பிரவுசரை பயன்படுத்துகிறேன் எனவே நான் பிரவுசரை பயன்படுத்தும்போது எங்காவது மறுமுனையில் உள்ள சர்வர் எடுத்துக்காட்டாக "iit kgp" சர்வர் விஷயங்களைத் எடுத்து தர உதவுகிறது எனவே இந்த அப்ளிகேஷன் லேயரில் நடக்கும் விஷயங்கள் பற்றி பார்ப்போம் இது இடைப்பட்ட லேயர்கள் வழியாக தகவல் தொடர்பு செய்கிறது நாம் இந்த படத்தில் இருந்து இந்த படம் வரை பார்க்கும் பொழுது என்ன தெரிந்து கொள்கிறோம் இது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேக் இங்கே அனைத்து ப்ரோட்டாகால் ஸ்டேக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன ஒரு அப்ளிகேஷன் மற்ற அப்ளிகேஷனை தொடர்பு கொள்கிறது இது டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் டேட்டா லிங்க் பிசிகல் லேயர் வழியாக செல்கிறது இதற்கிடையில் லேயர் 2 ஸ்விச் உள்ளது லேயர் 2 ஸ்விச் இருந்தால் அது பாக்கெட்டை டேட்டா லிங்க் லேயர் வரை கொண்டு செல்லும் மற்றவை டேட்டா லிங்க் லேயரின் பேலோடு ஆகும் அதன் நெட்வொர்க் லேயர் வரை உள்ள சில ரூட்டிங் சாதனம் வழியாக செல்கிறது நெட்வொர்க் லேயரில் அது எந்த நெட்வொர்க் மூலம் டிரான்ஸ்மிட் செய்கிறது என்பதையும் அதன் பாதையையும் கண்டுபிடிக்க முடியும் பிறகு அது மற்றொரு லேயர் 2 ஸ்விட்ச் மூலம் சென்று இறுதியாக சேவையகம் அல்லது மற்ற யூசர் A மற்றும் யூசர் B க்கு செல்லலாம் அதே போல் டேட்டா பாக்கெட்டுகளும் இங்கிருந்து அங்கே நகர்ந்து செல்கிறது அதன்மூலம் தகவல் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இடைப்பட்ட சாதனங்களில் அது கையாளும் லேயர் வரை பாக்கெட்டுகளை திறக்க முடியும் மீதமுள்ள விஷயங்கள் பேலோடு ஆகும் அது ஒரு ஹப் ஆக இருந்திருந்தால் அது பிசிகல் லேயரில் மட்டுமே திறந்திருக்க முடியும் எஞ்சியவை பேலோடு ஆகும் எனவே இந்த சாதனங்கள் வெவ்வேறு சோர்சில் இருந்தாலும் நம்மால் சோர்ஸ் மற்றும் டெஸ்டினேஷன் தகவல் தொடர்பை கையாள முடிகிறது எனவே பல்வேறு அடுக்குகளில் உள்ள பிரபலமான ப்ரோட்டோகால்களை பார்க்கிறோம் அப்ளிகேஷன் லேயரை பார்த்தால் எச் டி டி பி பிரபலமான ப்ரோட்டோகால் இதன் மூலம் நாம் வலைப்பக்கங்களை அணுக முடியும் இது முதன்மையான ப்ரோட்டோகால் இதைப்போல பைல் பரிமாற்றத்திற்கு உதவும் எப் டி பி file transfer protocol உள்ளது மற்றும் எஸ் எம் டி பி எளிய அஞ்சல் பரிமாற்ற ப்ரோட்டோகால் என்ற முக்கிய ப்ரோட்டோகாலும் உள்ளது டி சி பி யு டி பி ஆர் டி பி போன்ற ப்ரோட்டோகால்ஸ் டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள முதன்மையான ப்ரோட்டோகால்ஸ் ஆகும் இவற்றில் சில இணைப்பை சார்ந்தவை கனெக்சன் ஓரியண்டட் சில இணைப்பு இல்லாதவை அல்லது கனெக்சன்லெஸ் சில ரியல் டைம் ப்ரோட்டோகால் இது போல நெட்வொர்க் லேயரில் ஐ பி இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் உள்ளது இதை நாம் ஐ பி லேயர் என அழைக்கிறோம் இந்த லேயரில் ஐ பி வி6 ஐ பி வி4 எம் பி எல் எஸ் ipv6 ipv4 MPLS என்பவை உள்ளன இதேபோல் டேட்டா லிங்க் லேயரிலும் ஈதர்நெட் வைஃபை ப்ளூடூத் UTMS மற்றும் LTE வகையான வெவ்வேறு ப்ரோட்டோகால்கள் உள்ளன இவற்றில் முக்கிய மற்றும் முதன்மையான ப்ரோட்டோகால்கள் என்பது ஈதர்நெட் மற்றும் Wi Fi தான் ஆனால் நாம் தொடர்பு கொள்வதற்கு வேறு ப்ரோட்டோகால் உள்ளன பிசிக்கல் லேயரில் நேரடி இணைப்புகள் உள்ளன அவை கம்பி மற்றும் கம்பியில்லா இணைப்பைத் தருகின்றன இங்கே தொடர்பு கொள்வதற்கு நன்கு வரையறுக்கப்பட்ட தரநிலைகள் உள்ளன சிக்னல் மற்றும் டேட்டா தொடர்பிற்கு இவை பயன்படுகின்றன இங்கே சில புரோட்டோகால் உள்ளன அவற்றை எந்த குறிப்பிட்ட லேயரிலும் சேர்க்க இயலாது நீங்கள் டி என் எஸ் பற்றி பேசினால் அது அப்ளிகேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் இடையே உள்ளது எஸ் என் எம் பி ட்ரான்ஸ்போர்ட் மற்றும் நெட்வொர்க் இடையே உள்ளது ஏ ஆர் பி டி எச் சி பி இவைகளும் இடையே உள்ளன சில குறிப்புகளை பயன்படுத்தி இந்த ப்ரோட்டோகால்கள் லேயரை அறியலாம் ஏ ஆர் பி புரோட்டோகால் நெட்வொர்க் லேயரில் கருதப்படுகிறது இருப்பினும் இவை "கிராஸ் லேயர்" பண்புகளை கொண்டுள்ளது இவற்றை "கிராஸ் லேயர் புரோட்டோகால்கள்" என்கிறோம் இவை இரண்டு லேயர்களுக்கு இடையே இணைகிறது எனவே நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி இரண்டு வழிகளில் பார்க்கலாம் ஒன்று பிசிகல் லேயரில் ஆரம்பித்து டேட்டா லிங்க் டிரான்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் வரை செல்கிறது மற்றொன்று மேலிருந்து கீழ் போகிறது எனவே ஒன்று கீழிருந்து மேல் அணுகுமுறை மற்றொன்று மேலிருந்து கீழ் அணுகுமுறை இரண்டு அணுகுமுறைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் மேலிருந்து கீழ் அணுகுமுறை பற்றி பார்க்கப் போகிறோம் நாம் அப்ளிகேஷனில் தொடங்கி டிரான்ஸ்போர்ட் டேட்டா லிங்க் மற்றும் பிசிகல் லேயர் வரை பார்ப்போம் நாம் நெட்வொர்க்குகள் வரலாற்றைப் பற்றி பின்னர் பார்ப்போம் நான் உங்களுக்கு படிக்க உதவும் சில குறிப்புகள் தருகிறேன் குரோஸ் மற்றும் ரோஸ் எழுதிய "கம்ப்யூட்டர் நெட்வொர்க்" என்னும் புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக புத்தகங்கள் மேலிருந்து கீழ் அணுகுமுறையில் இருக்கும் சில புத்தகங்கள் கீழிருந்து மேல் அணுகுமுறையில் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் டென்னன்பாம் எழுதிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்னும் புத்தகத்தையும் மற்றும் பீட்டர்சன் எழுதிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஒரு சிஸ்டம் அப்ரோச் என்னும் புத்தகத்தையும் படிக்கலாம் மேலும் வெவ்வேறு ஆதாரங்கள் உள்ளன ஐபிஎம் ரெட் புக் ஒரு நல்ல ஆதாரம் இணையத்தில் சிறந்த குறிப்புகள் கிடைக்கப்பெறும் மேலும் நீங்கள் டி சி பி ஐ பி கைட் TCPIP guid வழிகாட்டியை பார்க்கலாம் இதுவும் இணையத்தில் கிடைக்கின்றது இவை சில புத்தகங்கள் ஆகும் வேறு சில இணையதள வளங்களும் உள்ளன அவற்றில் IETF மற்றும் RFCs கோரிக்கைகளுடன் தொடர்புடைய கருத்துகளுக்கான பிணைய ப்ரோட்டோகால் முக்கிய ஆதாரம் எனவே இன்டெர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் இணைய பொறியியல் பணிக்குழு Internet Engineering Task Force போன்ற தளங்களைப் பார்ப்பது நல்லது இது 1986 ல் நிறுவப்பட்டது இதன் மூலம் இந்த புரோட்டோகால் எப்படி உருவாக்கப்பட்டது என்னென்ன புதிய விஷயங்கள் வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் எனவே இத்துடன் முதல் அறிமுக உரையை நிறைவு செய்வோம் இந்த இன்டெர்நெட் மற்றும் இன்டெர்நெட் தொழில்நுட்பம் பற்றி அடுத்தடுத்த விரிவுரைகளில் தொடர்ந்து காண்போம்